மின்னூட்ட பரவலின் விநியோகத்தின் ஆற்றல் - I மின்னூட்டங்கள் அல்லது மின்னூட்டப் பரவல்கள் மின்புலத்தையும் மின்னழுத்தத்தையும் எவ்வாறு ஏற்படுத்துகிறது என்பதையும் அவற்றை எவ்வாறு கணக்கிடுவது என்பதையும் பார்த்தோம் இப்போது 2 ஆம் அல்லது 3 ஆம் விரிவுரைகளுக்கு நாம் மின்னூட்டங்களின் தொகுப்பை ஒன்றுதிரட்டும் போது அல்லது மின்னூட்டத்தின் பரவலை ஒன்றுகுவிக்கும் போது ஆற்றல் அமைப்புக்கு என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்தப் போகிறோம் எனவே நாம் நிலைமின்னியலின் ஆற்றல் மற்றும் வேலையில் வேலை செய்யப்போகிறோம் எளிய எடுத்துக்காட்டில் தொடங்குவோம் என்னிடம் ஒரு புள்ளி மின்னூட்டம் Q 1 இருந்தால் நான் மற்றொரு புள்ளி மின்னூட்டத்தை Q 2 ஐ தொலைவிலிருந்து கொண்டு வருவோம் இதிலிருந்து r 1 2 என்று கொள்வோம் அவ்வாறு செய்யும் போது செய்யப்படும் வேலையின் வரையறையின் படி அது சார்ஜ் Q 1 டைம்ஸ் Q 2 வின் காரணமாக r 1 2 இல் உள்ள மின் அழுத்தத்திற்கு சமமாக இருக்கும் மேலும் இது 1 ஓவர் 4 pi Epsilon 0 Q 1 Q 2 ஓவர் r 1 2 விற்கும் சமம் Q 1 மற்றும் Q 2 இல் உள்ள சமச்சீர்மையை நீங்கள் காணலாம் எனவே Q 2 லிருந்து Q 1 இக்கு r 1 2 என்ற தொலைவிலிருந்து Q 1 அல்லது Q 2 இன் மின்னழுத்தத்தில் Q 1 ஐ r 1 2 என்ற தொலைவிலிருந்து கொண்டு வர முடியும் இப்போது நாம் ஆர்வமாக இருப்பது என்னவென்றால் நான் பல பல மின்னூட்டங்களின் தொகுப்பை கொண்டு வரும்போது என்ன ஆகும் இறுதியாக நாம் ஒரு மின்னூட்ட பரவலுக்கு செல்கிறோம் எனவே அது மின்னூட்ட அடர்த்தி rho ஆல் விவரிக்கப்படுகிறது இப்போது முதலில் இந்த வேலையின் முக்கியத்துவம் என்ன இது என்ன வகையான ஆற்றல் மின்னூட்டங்களின் நிலை காரணமாக இது ஆற்றல் என்பதால் இது மின்னழுத்த ஆற்றல் ஆகும் மற்றும் இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த மின்னூட்டங்களின் தொகுப்பை தொகுப்பதற்கு நாம் செய்த வேலையின் அளவு இதுதான் எனவே Q 1 மற்றும் Q 2 ஐ நான் விட்டுவிட்டால் அவை ஒரே மின்னூட்டங்கள் என்றால் அவை ஒன்றையொன்று விலக்கி அதனால் அது விரைந்து செல்லத் தொடங்கும் இறுதியாக முடிவில்லா தொலைவை அடைய இதை v 2 மற்றும் v 1 என்ற வேகத்தில் முடிவிலியாக இருக்கும் என்று கொள்வோம் எனவே அவற்றின் ஆற்றல் முதல் மின்னூட்டத்தின் நிறை m 1 என்றும் இரண்டாவது மின்னூட்டத்தின் நிறை m 2 என்றும் கொள்வோம் அப்போது மொத்த இயக்க ஆற்றல் m 1 v 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஹாப் m 2 v 2 ஸ்கொயர் என்பது மின்னூட்டம் பங்கீட்டில் நாம் கூறிய தொடக்க ஆற்றலுக்குச் சமம் மற்றும் எனவே இது 1 ஓவர் 4 pi எப்சிலான் 0 Q 1 Q 2 ஓவர் r 1 2 க்கு சமமாக இருக்கும் நாம் என்ன வகையான ஆற்றல் பற்றி பேசுகிறோம் Q 1 என்பது மைக்ரோ கூலுமில் இருந்தால் Q 2 மைக்ரோ கூலும் வரிசையில் இருந்தால் நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நிலை ஆற்றல் 10 ன் அடுக்கு மைனஸ் 12 மடங்கு 9 மடங்கு 10 மடங்கை 9 என்று உயர்த்தி அதை தொலைவால் வகுத்தால் அவற்றுக்கிடையே 1 சென்டிமீட்டர் என்று கொள்வோம் எனவே இந்த 10 ன் அடுக்கு மைனஸ் 2 ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 1 2 இந்த வகையான ஆற்றலைப் பற்றி தான் நாம் பேசுகிறோம் இது மைக்ரோ கூலும் எனில் 1 சென்டிமீட்டர் தொலைவில் இருந்தால் ஆற்றலின் அளவு 1 ஜூல் ஆகும் அவைகள் 1 கூலும் ஆக இருந்தால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் ஆற்றல் 10 ன் அடுக்கு 9 ஆக இருக்கும் நாம் ஏற்கனவே 1 கூலும் என்பது நிறைய மற்றும் நிறைய மின்னூட்டங்களை உள்ளடக்கியது என்று பார்க்க முடியும் அடுத்து Q 1 Q 2 Q 3 போன்ற பல மின்னூட்டங்கள் இருக்கும்போது என்ன நடக்கிறது அவற்றை ஒவ்வொன்றாக நாம் தொகுப்போம் எனவே நான் மின்னூட்டம் Q 1 ஐ பெற்றுள்ளேன் நாம் Q 2 ஐ r 1 2 தொலைவிற்கு கொண்டு வருவோம் மற்றும் நான் இதை செய்கிறேன் எனவே நான் வேலை செய்கிறேன் அந்த வேலை 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 Q 1 Q 2 ஓவர் r 1 2 ஆகும் இப்போது நான் Q 3 என்ற மின்னூட்டத்தை இங்குக்கொண்டு வருகிறேன் இந்த r தொலைவை நாம் எடுத்துக் கொண்டால் மின்னூட்டம் Q 1லிருந்து r 1 3 மின்னூட்டம் Q 2லிருந்து r 2 3 இந்த மின்னூட்டத்தை கொண்டு வருவதற்கு Q 2 காரணமாக Q 1 மீது ஏற்படும் விசைக்கு எதிராக நான் வேலை செய்கிறேன் எனவே இந்த இரு மின்னூட்டங்களால் ஏற்படும் மின்னழுத்த ஆற்றலின் கூட்டுத் தொகையாக ஆற்றல் அமையும் எனவே நான் 1 ஓவர் 4 பை எப்சிலன் 0 மின்னூட்டம் Q 1ஆல் Q 3 மீதான மின்னழுத்த ஆற்றல் போன்ற கூடுதல் சொற்களை நான் பெறப் போகிறேன் மற்றும் இவை அனைத்தும் சூப்பர் பொசிஷனின் கொள்கையைப் பயன்படுத்துகின்றன என்பதைக் கவனியுங்கள் நாம் அதை சேர்கிறோம் எனவே இது Q 1 Q 3 ஓவர் r 1 3 பிளஸ் 1 ஓவர் 4 pi Epsilon 0 Q 2 Q 3 ஓவர் r 2 3 அடுத்து மின்னூட்டம் Q 4 ல் கொண்டு வருவோம் இந்த மூன்று மின்னூட்டங்களின் மின்னழுத்தத்தால் இது வரும் எனவே இப்போது நான் மூன்று பங்களிப்புகளை சேர்க்க வேண்டும் எனவே இது 1 ஓவர் 1 4 pi Epsilon 0 Q 1 Q 4 ஓவர் r 1 4 பிளஸ் 1 ஓவர் 4 pi Epsilon 0 Q 2 Q 4 ஓவர் r 2 4 பிளஸ் 1 ஓவர் 4 pi Epsilon 0 Q 3 Q 4 ஓவர் r 3 4 பின்னர் நான் இந்த சொற்களைச் சேர்த்துக் கொண்டே போகலாம் இந்த அனைத்து மாதிரிகளையும் நீங்கள் பார்த்தால் என்னிடம் மின்னூட்டம் Q 1 இருந்தால் அடுத்து நான் n மைனஸ் 1 மின்னூட்டங்களை கொண்டு வந்தால் பிறகு என்னிடம் Q j summation j equals 2 through N என்பது இருக்கும் என நான் இதை எழுத முடியும் என்பதை நீங்கள் கவனிக்கலாம் நிச்சயமாக அங்கே 1 ஓவர் 4 பை Epsilon 0 வெளியே இருக்க போகிறது எனவே இந்த சொற்களை இங்கே ஒருவரின் முன்னிலையில் சுட்டிக்காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் அதனால் Q 2 Q 3 Q 4 மற்றும் பல தொடர்கள் என்னிடம் உள்ளன அடுத்து இந்த மின்னூட்டங்களை கொண்டு வருவதில் நான் Q 2 வின் காரணமாக ஏற்படும் மின் அழுத்தத்திற்கு எதிராக நான் வேலை செய்தேன் எனவே அது Q 2 Q jஆக இருக்கும் நான் ஏற்கனவே 1 மற்றும் 2 ற்கு இடையே தொடர்பை கணக்கிட்டு உள்ளேன் எனவே j ஆனது 3 to N ற்கு சமமாக இருக்கும் எனவே இந்த r 1 j இந்த அடுத்த தொடர் r 2 j ஆல் வகுக்கப்படுகிறது அடுத்து நான் மின்னூட்டம் 3 இன் முன்னிலையில் இந்த அனைத்து மின்னூட்டங்களையும் கொண்டு வருவதன் காரணமாக ஏற்படும் மின்னழுத்த ஆற்றலை எண்ண வேண்டும் அதனால் எனக்கு q 3 முறை q j வேண்டும் எனினும் நான் ஏற்கனவே இந்த தொடருக்கான Q 1 Q 3 மற்றும் இரண்டாவது தொடரில் Q 2 Q 3 ஆகியவற்றை கணக்கிட்டு உள்ளேன் என்று கவனியுங்கள் எனவே நான் j என்பது 4 through N ஓவர் r 3 j மற்றும் பல சிவப்பான இந்த கடைசி தொடர் இந்தத் தொடரை குறிக்கிறது இந்த தொடர் ஏற்கனவே இரண்டாவது தொடருக்கானது மற்றும் பல எனவே பொதுவாக நான் ஒரு மின்னூட்டங்களின் தொகுப்பை வைத்திருக்கும் போது என்னிடம் N மின்னூட்டங்கள் இருக்கும்போது நான் மின்னழுத்த ஆற்றல் ஐ 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 summation i ஐ நான் 1 through N க்கு சமமாக எழுத முடியும் மற்றும் மற்ற வேறு மின்னூட்டங்களின் முன்னிலையில் நான் அந்த வேலையை j யிலிலிருந்து செய்ய வேண்டும் அது i ஐ விட N Q i Qj வகுத்தல் r i j வரை அதிகமாக உள்ளது நான் இதை விரிவாக்கம் செய்யவும் மற்றும் இந்த செட்டை நீங்கள் முன்பே பெற்றுள்ளீர்களா என்று பார்க்க விரும்புகிறேன் நான் இதை 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 1 ஹாஃப் ஆஃப் i equals 1 முதல் N j equals 1 through N எனவும் எழுதலாம் அதாவது நான் இப்போது J ஐ i to N ஐ விட பெரியதாக இல்லாமல் ஆனால் எல்லா j க்கும் மாறுவதற்கு அனுமதிக்கிறேன் எனவே நான் ஒவ்வொரு Q i Q j ஐ யும் இரட்டிப்பாக எண்ணுவேன் எனவே நான் இதை இங்கே பாதி காரணியால் வகுப்பேன் எனவே நீங்கள் i ஐ j Q i Q j ஓவர் r i j க்கு சமமாக இல்லை எனவே தொகுப்பு மின்னூட்டங்களின் ஆற்றலுக்கான வெளிப்பாடு இதுதான் எனவே இதை நாம் மீண்டும் எழுதவேண்டும் நான் கவனமாக இருக்க வேண்டும் நான் இதை V என எழுத முடியாது ஆனால் W என்பது செய்யப்பட்ட வேலை என எழுதலாம் எனவே இந்த தொகுப்பு மின்னூட்டங்களின் ஆற்றல் இந்த மின்னூட்டங்கள் அனைத்தையும் ஒன்றாகக் கொண்டு வரும் வேலைக்குச் சமம் இது 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 1 ஹாஃப் summation i என்பது 1 முதல் N summation j க்குச் சமம் 1 முதல் N i j Q i Q j ஓவர் r i j க்குச் சமானம் இல்லை இரு தொகுப்பு மின்னூட்டங்களில் உள்ள ஆற்றல் இதுதான்

நான் ஒரு விநியோகத்தை செய்யும் போது என்ன நடக்கிறது இப்போது பார்ப்போம் அதாவது என்னிடம் ஒரு மின்னூட்டப் பரவல் இருந்தால் இந்த மின்னூட்டப் பரவலின் போது இந்த கன அளவில் எங்காவது ஒரு மின்னூட்டம் இருந்தால் அது சிவப்பு வண்ணத்திலும் இந்த கன அளவில் எங்காவது ஒரு மின்னூட்டம் இருந்தால் அது நீல வண்ணத்திலும் காட்டப்பட்டுள்ளது மேலும் அவற்றின் உள்ளே தொடர்பு இருந்தால் மின்னூட்டத்தின் நிலையை இடத்தை நாம் எழுத முடியும் சிவப்பு நிறத்தில் உள்ளதை r எனவும் நீல நிறத்தில் உள்ளதை r ப்ரைம் எனவும் பின் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு r மைனஸ் r ப்ரைமின் மோடலுஸ் ஆக இருக்கும் பின்னர் இந்த இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு ஆற்றல் r மடங்கு கன அளவு சிறிய கன அளவு d v அடர்த்தியாக இருக்கும் அதுதான் அங்கிருக்கும் மின்னூட்டம் பின்னர் r இல் r பிரைம் மடங்கு கன அளவு அடர்த்தி வகுத்தல் அவற்றுக்கு இடையிலான தூரம் பின்னர் நான் v ஓவர் v பிரைம் மற்றும் 1 ஓவர் 4 பை எப்சிலோன் 0 தொகையீடு செய்யும் போது அதாவது இந்த மின்னூட்டத்தை நான் பெருக்கி இந்த மின்னூட்டங்களை கூட்டுகிறேன் மற்றும் இதை நான் இரண்டால் வகுக்க வேண்டும் எனவே Q i மற்றும் Q j என்ற மின்னூட்டங்களை எண்ணுவதில் நாம் செய்தது போலவே இங்கேயும் இரண்டு காரணிகளால் நான் பிரிக்கப்பட வேண்டும் எனவே ஆற்றலுக்கான இறுதி வெளிப்பாடு 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 1 ஹாஃப் இண்டெகரேஷன் ரோ அல்லது ரோ r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d r d r பிரைம் என வருகிறது i j க்கு சமமா இல்லாத போது என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளும் இந்த சிவப்பு கன அளவு அல்லது நீல கன அளவு இங்கே எல்லையற்ற அளவு சிறியதாக இருக்கும் எனவே நான் r க்கு சமமாக r பிரைம் இருக்கும் போது ரோ r d v மற்றும் ரோ r பிரைம் d v பிரைம் ஐ பெருக்கும்போது இது எல்லையற்ற அளவில் மிக மிகச் சிறியதாக மாறுகிறது இது வகுத்தல் r மைனஸ் r பிரைம் குளோஸ் டு 0 என்ற அர்த்தத்தில் எனவே Q i போன்ற சுய ஆற்றல் பிரச்சினை இல்லை நான் முந்தைய சொற்றொடரைப் போல i க்கு சமமாக j ஐ இப்போது எழுத முடியாது இங்கே i க்கு j சமமாக இல்லை எனவே நீங்கள் ஒரு தொடர்ச்சியான பரவல் போது அதனால் இந்த கன அளவுகள் மைக்ரோஸ்கோப்பிக்கலி அல்லது மேக்ரோஸ்கோப்பிக்கலி மிகவும் சிறியவை எனவே அந்தப் பெருக்கல் பலன் 0 ஆகிறது என்றால் பின்னர் எந்த பிரச்சினையும் இல்லை இது 0 ஆகவே இருக்கும் மற்றும் சுய தொடர்பு பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை எனவே இறுதியாக மின்னூட்டப் பகிர்வு E பற்றி எழுதுகிறோம் இது 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 1 ஹாஃப் டபுள் இண்டெகரேஷன் d v d v பிரைம் ரோ r ரோ r பிரைம் ரோ r மைனஸ் r பிரைம் அடுத்த விரிவுரையில் சில மின்னூட்ட பரவலின் ஆற்றல் பற்றிய சில உதாரணங்களை நாம் தீர்க்கப் போகிறோம்